எனவே நாம் இந்த மாடியூலில் 2D FEM பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது இது 1D FEM உடைய விரிவாக்கம் ஆகும் நான் இப்பொழுது நேரடியாக வெக்டார் பையனைட் எலிமெண்ட்டை பார்க்கப் போகிறோம் நான் இதுவரை உங்களுக்கு காட்டியது 1D ஐ அடிப்படையாக கொண்ட முனைகள் மற்றும் 2D ஐ அடிப்படையாகக் கொண்ட க்ஷேப் பங்க்ஷன் நாம் இப்பொழுது என்ன செய்யப்போகிறோம் என்றால் வெக்டாரை பொருத்த பையனைட் எலிமெண்ட்ஸை பார்க்க போகிறோம் ஏனென்றால் அப்போதுதான் 1D ல் இருந்து 2D க்கு மாறும் லாஜிக் நமக்கு புரியும் 2D வெக்டார் முனை மற்றும் விளிம்பு பொறுத்தது ஆகும் இப்பொழுது நம்மிடம் இருக்கும் க்ஷேப் பங்க்ஷனின் வகைகளை பற்றி பார்ப்போம் நம்மிடம் இருந்த ஸ்கேலார் க்ஷேப் பங்க்ஷனின் வகை என்ன உங்களை நினைவு கூர்ந்து பார்க்க வைத்தால் ஒருவேளை உங்களிடம் 1 2 3 ஆகிய முனைகள் மற்றும் இடையில் 'P' என்னும் ஒரு புள்ளி இருந்தால் என்ன ஆகும் எனவே விளக்கம் கொடுத்து விட்டேன் உதாரணமாக ஒரு லீனியர் பங்க்ஷன் நான் உதாரணமாக வைத்திருந்தது இதுதான் அதாவது அதை க்ஷேப் பங்க்ஷன் ஆக வரையறுக்கப்பட்டது எனவே இது முனை பொருத்தது மற்றும் இறுதியாக நான் சரியாக எதை செய்தோம் நான் கூறியது போல பீல்டுக்கு உள்ளே எங்கேயும் இதுதான் எனவே 2D முனை பொருத்த ஒரு விஷயம் மிகவும் எளிமையானது நீங்கள் உள்ளுக்குள்ள எந்த ஒரு மதிப்பை எடுத்தாலும் நான் அதை லீனியர் காம்பினேஷன் ஆக எடுத்துக்கொள்வேன் அதாவது U1 U2 U3 இவைகள் தான் லீனியர் பங்க்ஷன் இப்போது நமது கேள்வி என்னவென்றால் எவ்வாறு வெக்டார் பங்க்ஷனை உருவாக்குவது இப்போது மறுபடியும் இருக்கும் நிலைமையை பார்த்தால் உங்களுக்கு கிடைக்கும் விடை ஒரு நல்ல வடிவியல் சார்ந்த ஒரு விடையாக இருக்கும் நான் அதை எழுதிக்கொண்டு அதன் பண்புகள் என்ன என்று பார்ப்போம் நான் ஒரு வெக்டார் பங்க்ஷன் ஐ வரையறுக்க செய்யப்போகிறேன் இது ஒரு வெக்டார் பங்க்ஷன் எனவே இதற்கு மக்னிடுயூட் மற்றும் டைரக்ஷன் இருக்கும் ஆனால் L1 L2 L3 இவைகள் எல்லாம் ஸ்கேலார் பங்க்ஷன் மக்னிடுயூட் மட்டும் இருக்கும்

k உடைய மதிப்பு 123 ஆக இருக்கலாம் வலது பக்கத்தில் இருந்து வரும் வெக்டார்களை கவனிக்கவும் எந்த ஒரு விளக்கத்திற்கு போவதற்கு முன் என்ன டிகிரியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மாணவர் ஐயா லீனியர் தான் அது லீனியர் ஆக தான் இருக்கும் நான் க்ரேடியென்டை எடுக்கும்போது மாணவர்ஆமாம் அதுதான் நீங்கள் பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பித்தால் உங்களிடம் மட்டும் மீதம் இருக்கும் இறுதியில் வைத்து டெர்முகள் கேன்சல் ஆகிவிடும்

இது மட்டும் தான் இருக்கும் இதுதான் வெக்டார் க்ஷேப் பங்க்ஷன் உடைய விளக்கம் T1 T2 T3 L தான் Li இந்த Li ஐ தான் முனையில் வரையறுக்க இருந்தேன் அதை மேற்கொண்டு பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிறேன் என்ன ஆச்சரியம் என்று பார்த்தால் X காம்போனென்ட்ஸ் அனைத்தும் 0 Y காம்போனென்ட்ஸ் அனைத்தும் 0 ஏனென்றால் X ஐ சார்ந்து இருக்கும் காம்போனென்ட்ஸ் பூஜ்ஜியம் இந்த எக்ஸ்பிரஷன் எவ்வாறு இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியாது நீங்கள் எதை தேர்வு செய்யப் போகிறீர்கள் முனை சார்ந்ததா விளிம்பு சார்ந்ததா இதைப் பற்றி பின்னர் யோசிப்போம் இதுவே மூலதனமாக இருப்பது மேக்ஸ்வெல் Maxwell's உடைய சமன்பாடு நான் ஸ்கேலார் பங்க்ஷன் வைத்து கிடைக்கும் தீர்வு துல்லியமாக இருக்காது எனவே வெக்டார் பங்க்ஷன் மூலம் கிடைக்கும் தீர்வு தான் துல்லியமாக இருக்கும் இவ்வாறு முனை சார்ந்து இருக்கும் பிரச்சினையை உள் அதிர்வு என்று அழைப்பார்கள் தீர்வுகள் சில சமயம் இருக்காது ஆனால் இருப்பது போல் தெரியும் எப்போது என்றால் முனை சார்ந்து இருக்கும்போது விளிம்பு சார்ந்து இருக்கும்போது எதுவும் இருக்காது பேசிஸ் பங்க்ஷனை பார்ப்போம் உதாரணமாக T1 T2 T3 உங்களிடம் இருக்கிறது நீங்கள் XY ஸ்பேஸ் இல் பார்த்தால் மக்னிடுயூட் மற்றும் டைரக்ஷன் இருக்கும் நான் பீல்டில் எந்த ஒரு பாயிண்டை எடுத்தாலும் அது 3 வெக்டார்பீல்டில்களின் லீனியர் காம்பினேஷன் ஆகும் அதற்கு முன் நான் முக்கியமான இரண்டு பண்புகளை பார்க்க வேண்டும் முதல் பண்பை பார்ப்பதற்கு உதாரணமாக T1 ஐ எடுத்துக்கொள்வோம் முன்னதாக இதன் மதிப்பு 2 மற்றும் 3 ஆக இருந்தது உதாரணத்திற்கு T1 தான் சரியான உதாரணமாக இருக்கும் T1 உடைய காம்போனென்ட் விளிம்பு 2 3 வழியாக எப்படி இருக்கும் மாணவர் உடைய காம்போனென்ட் விளிம்பு 2 3 வழியாக இடது புறத்திலிருந்து வலது புறத்திற்கு செல்லும் படத்திலிருந்து உங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியாது எனவே கணக்கீடு செய்து பார்த்தால் இந்த வெக்டார் பீல்ட் காம்போனென்ட் விளிம்பு வழியாக சீராக இருக்கும் மாணவர் முழு வெக்டார் பில்ட் முழு வெக்டார் பில்ட் மாணவர் எனவே நான் ஒரு புள்ளியில் கண்டுபிடிக்க அல்லது ஏதாவது ஒரு புள்ளியில் கண்டுபிடிக்க காம்போனென்ட் 1 க்கு 1 கிடைக்கும் மாணவர் உள்ளே கிடையாது உள்ளே இல்லை விளிம்பு மேலே தான் இதுதான் முதல் விஷயம் T1 மற்ற விளிம்புகளின் வழியாக எப்படி இருக்கும் மாணவர் நார்மல் நார்மல் சரிதான் அது நார்மலாக இருக்கும் மற்றும் டாஞ்சென்ஷியல் காம்போனென்ட் ஆக இருக்காது இதன் நன்மை என்னவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் T1 டாஞ்சென்ஷியல் காம்போனென்டை பார்த்துக் கொள்ளும் எப்படி என்றால் விளிம்பு 1 ஐ விளிம்பு 1 ஆக அதாவது விளிம்பு 2 3 ஆகும் உதாரணமாக T2 உடைய பங்களிப்பு விளிம்பு 2 க்கு 1 ஆகும் மற்ற விளிம்புகளில் பூஜ்யமாக இருக்கும் எனவே நான் எப்படி எழுத வேண்டும் என்றால் 1 3 0 க்கு சமம் இதனுடைய மதிப்பு ஒன்றிற்கு முன்பின்னாக இருக்கலாம் மாணவர் ஆமாம் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நான் இதை செய்யும் போது பீல்டுக்கு உள்ளே ஏதாவது ஒரு புள்ளியில் எப்படி எழுத வேண்டும் எனவே லீனியர் காம்பினேஷன் மூலமாக இப்படி எழுதலாம் இப்படித்தான் நான் எழுதப் போகிறேன் இதை செய்வதால் என்ன நன்மை உண்டு டாஞ்சென்ஷியல் காம்போனென்ட் தான் உங்களுக்கு அன்னோன் பீல்டுக்கு இடையில் ஒருவேளை நான் ஏதோ ஒரு விளிம்பு வழியாக சென்றால் எனக்கு என்ன கிடைக்கும் 1 அல்லது 1 இதை U1U2U3 வைத்து பெருக்கினால் இவைகள்தான் உங்களுடைய அன்னோன் எனக்கு வெக்டார் சார்ந்த உருவாக்கம் வேண்டுமென்பதால் என்னுடைய அன்னோன் அனைத்தும் வெக்டார் ஆக இருக்க வேண்டும் எனக்கு அன்னோன் அனைத்தும் வெக்டார் ஆக இருக்க வேண்டும் இதற்கு நான் வெக்டார் பீல்டை ஒரு ஸ்கேலார் உடன் பெருக்க வேண்டும் இப்போது ஸ்கேலார்ஸ் தான் அன்னோன் அதாவது U1U2U3 ஆகும் இப்படி செய்வதன் மூலம் என்ன நன்மை இருக்கும் ஒரு குறிப்பு என்னவென்றால் ஒரு எலிமெண்ட்க்கு மேலே யோசிக்க வேண்டும் இவைகள் அனைத்தும் வெளியே பூஜ்யமாக இருக்கும் அதாவது பொதுவான விளிம்புகளை பார்க்க வேண்டும் இவைகளின் நல்ல பண்புகள் என்ன இது டாஞ்சென்ஷியல் பௌண்டரிகளை பார்த்துக்கொள்ளும் என்னிடம் ஒரு முக்கோணம் இங்கே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் மற்றொரு முக்கோணம் இருக்கிறது என்றும் வைத்துக்கொள்வோம் மாணவர் தொடர்ச்சியாக இருக்கும் சார் எனக்கு மாக்ஸ்வெல் சமன்பாடு தெரியும் அதாவது டாஞ்சென்ஷியல் பீல்ட்ஸ் பவுண்டரிகளுக்குள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஏதாவது காலி இடமோ ஒரே மாதிரியான பொருளோ அல்லது வேறு மாதிரியான பொருளோ இந்த சமன்பாட்டை பாதிக்காது நான் ஒரு பேசிஸ் பங்க்ஷன் ஒரு எலிமெண்ட் 1 க்கு உள்ளே எடுத்தால் மற்றும் எலிமெண்ட் 2 விளிம்பு உடன் ஒரு வெரியாபுல் U1 எடுத்தால் அந்த U1 எலிமெண்ட்1 மற்றும் எலிமெண்ட் 2 ஆகிய இரண்டிற்கும் பொதுவாக இருக்கும் இதுதான் FEM ஐ அடிப்படையாக கொண்ட முனை முறை இந்த முனை உடைய மதிப்பு இரண்டு எலிமெண்ட்களுக்கும் பொதுவாக இருக்கிறது எனவே எதற்காக 2 வேறியபில் ஒன்று போதும் எனவே டாஞ்சென்ஷியல் பௌண்டரி கண்டிஷன்ஸ் பூர்த்தியாகிவிடும் இதில் நாம் முக்கியமாக எதை பார்க்க வேண்டுமென்றால் ஒரு பவுண்டரி கண்டிஷனை எளிமையாக தீர்க்க முடியும் என்றால் அதனுடைய தீர்வு மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும் பேசிஸ் பங்ஷனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு ஒரு சமூகத்தினர் அதை விட்னி எலிமெண்ட் என்று அழைப்பார்கள் மற்றொரு சமூகத்தினர் நெடெலெக் எலிமெண்ட் என்று அழைக்கிறார்கள் மாணவர் பிரச்சனை இப்போது கேள்வி என்னவென்றால் ஒருவேளை 2 எலிமெண்ட் அருகில் இருந்தால் அதாவது அடுத்தடுத்து இருந்தால் என்ன ஆகும் மாணவர் முக்கோணம் முக்கோண எலிமெண்ட் இப்படி இருந்தால் அம்புக்குறிகள் எதை குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட விளிம்பு வழியில் நிலைத்தன்மை வெக்டார் பீல்டு செல்லும் திசையில் இருக்கும் இது எல்லாமே லோக்கலில் இருந்து குளோபல் ஆக மாறும்போது சரியாகிவிடும் FEM இல் லோக்கலில் இருந்து குளோபலுக்கும் குளோபலில் இருந்து லோக்கலுக்கும் மாறும்போது கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதுதான் தவறு வருவதற்கு காரணமாகும் ஒரு நிலைத்தன்மையுடைய ஒரு திசையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்னும் அன்னோன் 2 எலிமெண்ட்க்கும் பொதுவானதாக இருப்பதால் தான் அனைவரும் க்ஷேப் பங்க்ஷன் எளிமையாக இருப்பது வசதியாக எண்ணுகிறார்கள் நான் முன்னர் கூறியது போல இதன் நன்மை என்னவென்றால் நமக்கு மிகவும் துல்லியமான தீர்வு கிடைக்கும் உதாரணமாக ஸ்கேட்டரிங் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் இன்டெகரால் போர்முலேஷன் தீர்வு காணும்போதுTM போலரைக்ஷேஷன் தான் அன்னோன் ஆனால் போன்ற பிளேன்களில் இவை வெக்டார் ஆக இருக்கும் எனவே நாம் E க்கு பதிலாக H வைத்து தீர்வு காணலாம் நான் 1 இல் இருந்து 2 க்கு செல்லும்போது மாணவர் ஆமாம் ஆமாம் மாணவர் நான் அந்த பக்கம் பார்க்கலாம் அதாவது 0 U உடைய டாஞ்சென்ஷியல் காம்போனென்ட்ஸ் என்ன மாணவர் எப்போது நீங்கள் முனை ஒன்றிலிருந்து முனை இரண்டிற்கு செல்லும்போது நான் வேலை செய்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு விளிம்பை தேர்ந்தெடுத்து அதில் கணக்கீடு செய்து பாருங்கள் மாணவர் ஆமாம் ஒரே ஒருத்தரிடம் தான் டாஞ்சென்ஷியல் காம்போனென்ட் உள்ளது மாணவர் ஆமாம் இதுதான் அனைவருக்கும் நார்மல் காம்போனென்ட் தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு எலிமெண்ட்க்கு மட்டும் டாஞ்சென்ஷியல் காம்போனென்ட் உள்ளது இது பிளூயிட் மெக்கானிக்ஸ் நேர்மாறாக உள்ளது ஏனென்றால் இதில் நார்மல் காம்போனென்ட் தான் அதிகமாக வரும் நம்மிடம் ஏற்கனவே ஃபுளோ கிடையாது ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா மாணவர் அப்படியா முந்தைய ஸ்லைடு மாணவர் ஆமாம் அதற்காகத்தான் ஏன் x காம்போனென்ட் இல் x இல்லை y காம்போனென்ட் இல் y இல்லை அல்ஜீப்ரா போடும் போது உங்களுக்கு தெரியவரும் இறுதியாக abc முக்கோணத்திற்கு உள்ளே இருக்கும் கோ ஆர்டினேட்டஸ் ஆகும் இதை வைத்து நீங்கள் கணக்கீடு செய்து பார்த்தால் இறுதியில் எதுவுமே மீதம் இருக்காது அனைத்தும் கேன்சல் ஆகிவிடும் இறுதியில் உங்களுக்கு மிகவும் எளிமையாக தீர்வு காணக்கூடிய ஒரு சமன்பாடு இருக்கும் இதை வைத்து நீங்கள் தீர்வை எளிதில் கண்டறியலாம்